மின்காந்தவியல் அறிமுகம் மின்காந்த புலங்கள் மூலம் ஆற்றல் போக்குவரத்து போயண்டிங் திசையன் மின்காந்த புலங்களைப் பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம் அவை மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளால் நிர்வகிக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொண்டோம் மேலும் அவற்றை எழுதுவேன் ஏனென்றால் நான் அவற்றைப் பயன்படுத்துவேன் அவை E இன் வேறுபாடு ரோ ஓவர் எப்சிலான் 0 ஆகும் E இன் சுருட்டை என்பது காந்தப்புலத்தில் மைனஸ் மாற்றம் ஆகும் இது முதல் ஒரு காஸ் Gauss's சட்டம் இரண்டாவது ஃபாரடேயின் Faraday's சட்டம் மூன்றாவது B இன் சுருட்டை மு 0 j கூட்டல் மு க்கு சமமானது நாம் ஏற்கனவே பேசிய இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை விட பகுதி E பகுதி t மற்றும் B இன் வேறுபாடு 0 ஆகும் இவை எந்த மின்காந்த நிகழ்வுகளையும் விவரிக்க போதுமானவை இந்த துறைகளைப் பற்றி நான் ஃப்ரீ ஸ்பேஸ் பேசுகிறேன் என்பதை இப்போது நான் சுட்டிக்காட்ட வேண்டும் இவற்றை நாம் இப்போது பயன்படுத்த விரும்புவது எண் 1 மின்காந்த புலம் அதாவது மின்சார மற்றும் காந்தப்புலம் ஒன்றாக ஆற்றலைக் கொண்டு செல்வதைக் காட்டுவதாகும் எனவே எனக்கு காந்த மற்றும் மின்சார புலம் ஒன்றாக இருந்தால் அவை ஆற்றலை ஒரு புள்ளியில் இருந்து மற்றொன்றுக்கு கொண்டு செல்கின்றன இரண்டு மின்காந்த புலமும் உந்தம் கொண்டுள்ளது மேலும் அவை நேரியல் வேகத்தைக் கொண்டு சென்றால் r கிராஸ் p என்பது கோண உந்தம் எனவே மின்காந்த புலங்களும் கோண உந்தம் கொண்டுள்ளன இந்த விரிவுரையில் நான் ஆற்றலில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் எனவே இதற்காக மேற்பரப்பு S உடன் இணைக்கப்பட்ட கன அளவு V ஐ கருத்தில் கொள்வோம் இவை இரண்டும் எனக்குத் தேவைப்படும் எனவே இவற்றைக் குறிப்பிடுகிறேன் மேற்பரப்பில் ஒவ்வொரு புள்ளியிலும் இந்த யூனிட் திசையன் n உள்ளது மற்றும் இதன் உள்ளே மின்னூட்டம் அடர்த்தி ரோ உள்ளது மற்றும் மின்னோட்டம் உள்ளன அதைச் சுற்றி ஒரு மின்காந்த புலம் இருக்கட்டும் இதனால் இந்த பிராந்தியத்தில் நமக்கு E புலம் மற்றும் B புலம் உள்ளது நான் இப்போது கருத்தில் கொள்ள விரும்புவது இந்த அளவை நான் கொஞ்சம் தடிமனாகவும் சுவர்களை கொஞ்சம் தடிமனாகவும் ஆக்குவேன் இதனால் நீங்கள் அதை தெளிவாகக் காணலாம் நான் இப்போது தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் இந்தப் புலங்கள் எந்த அளவிற்கு ஆற்றல் செலுத்தப்படுகிறது அல்லது எவ்வளவு ஆற்றல் பறிக்கப்படுகிறது மின்னூட்டம் மற்றும் மின்சார புலங்களின் தொடர்பு மூலம் மட்டுமே ஆற்றல் உள்ளே சென்று வெளியே வர முடியும் இதில் எண் 1 காந்தப்புலம் மின்னூட்டம் மீது எந்த வேலையும் செய்யாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏனென்றால் காந்தப்புலத்தின் காரணமாக உள்ள சக்தி v கிராஸ் B மடங்கு மின்னூட்டம் q மற்றும் சக்தி v டாட் F ஆக இருக்கும் எனவே அவை 0 ஆகும் எனவே இந்த மின்னூட்டம் மற்றும் மின்சாரம் மீது செயல்படும் புலம் மின்சார புலம் மட்டுமே மின்சார புலம் எவ்வளவு வேலை செய்கிறது மின்சார புலத்தால் செய்யப்படும் பணி ஒரு யூனிட் கன அளவு E டாட் j ஆகும் அதைப் பார்ப்பது எளிது ஒரு யூனிட் கன அளவு F0 work done by electric fieldE jvolume எனக்கு குறிப்பிட்ட மின்னூட்டம் மற்றும் அடர்த்தி இருந்தால் ரோ r பின்னர் மின்சார புலம் காரணமாக இதன் சக்தி E மடங்கு ரோ r ஆக இருக்கும் மற்றும் வழங்கப்பட்ட சக்தி v டாட் F ஆக இருக்கும் இது v டாட் E மடங்கு ரோ r மற்றும் ரோ v என்பது j ஐத் தவிர வேறில்லை எனவே சக்தி அல்லது ஒரு யூனிட் நேரத்திற்கு செய்யப்படும் வேலை j டாட் E ஆக இருக்கும் அதைப் பார்க்க மற்றொரு வழி என்னிடம் ஒரு கம்பி இருந்தால் நான் இதில் மிகச் சிறிய உறுப்பை எடுத்துக் கொண்டால் பின்னர் இதில் உள்ள சக்தி v மடங்கு I ஆக இருக்கும் இது ஜூல்ஸ் வெப்பமாக்கல் ஜூல் வெப்பமாக்கல் மேலும் இந்த v இந்த சிறிய நீளத்தின் E மடங்கு தவிர வேறில்லை நான் j முறை தவிர வேறில்லை மேலும் இதை நீங்கள் E j டெல்டா l a என எழுதலாம் இது சிறிய தொகுதி v E j என்பது e டாட் j ஏனென்றால் சக்தியை வழங்குவதற்கான ஒரே விஷயம் j இன் திசையில் E இன் கூறு ஆகும் எனவே வழங்கப்பட்ட சக்தி j டாட் E என்பதை இரண்டு வழிகளில் பார்த்தோம் j எனவே நான் முந்தைய கன அளவு க்கு திரும்பிச் சென்று பார்த்தால் இந்த மின்னூட்ட அடர்த்தி ரோ r மற்றும் மின்னோட்டம் அடர்த்தி j இருக்கும் உண்மையில் நான் அவற்றை தனித்தனியாக எழுதுகிறேன் ஆனால் உண்மையில் ரோ r பாய்வது j ஆகும் பின்னர் இந்த அமைப்பின் கன அளவில் உள்ள ஆற்றலில் ஏற்படும் மாற்ற விகிதம் ஆற்றல் உள்ளடக்கத்தின் d பை dt தவிர வேறில்லை மேலும் நான் இந்த d பை dt அகற்ற வேண்டும் இது இந்த பிராந்தியத்தின் அளவோடு E டாட் j ஐத் தவிர வேறில்லை இப்போது மேக்ஸ்வெல்லின் Maxwell's சமன்பாட்டைப் பயன்படுத்துவோம் இது B இன் சுருட்டை மு நாட் j கூட்டல் மு நாட் எப்சிலான் நாட் dE dt என்று கூறுகிறது இது j ஐ 1 ஓவர் மு 0 க்கு சமமாகக் கொடுக்கிறது B மைனஸ் எப்சிலான் 0 dE dt இன் சுருட்டை எனவே நான் dw dt ஐ இந்த கன அளவு dv க்கு மேல் தொகையீடு E டாட் 1 ஓவர் மு 0 B இன் சுருட்டை மைனஸ் எப்சிலான் 0 dE dt க்கு சமம் என எழுத முடியும் அதை dv E டாட் B இன் சுருட்டை ஓவர் மு 0 மைனஸ் dv கன அளவு dv க்கு மேல் தொகையீடு - எப்சிலான் 0 E டாட் dE dt ஆக எழுதலாம் இந்த நியதிகள் ஒருசேர ஒரு அரை E வர்க்கம் d பை dt தவிர ஒன்றுமில்லை dWdtE B0 dV012E2∂t ஆகையால் நான் dw dt ஐ 1 ஓவர் மு 0 இன் கன அளவு dv க்கு மேல் தொகையீடு சமமாக எழுத முடியும் E டாட் B சுருட்டை மைனஸ் ஒரு அரை எப்சிலன் 0 E வர்க்கம் dv இந்த கன அளவில் மின்சார புலத்தில் சேமிக்கப்படும் ஆற்றல் இது என்பதை நினைவில் கொள்க இப்போது நான் ஒரு திசையன் அடையாளத்தைப் பயன்படுத்தப் போகிறேன் இது E கிராஸ் B இன் வேறுபாடு என்பது B டாட் E இன் சுருட்டை மைனஸ் E டாட் B இன் சுருட்டை தவிர வேறொன்றுமில்லை என்று கூறுகிறது எனவே நான் E டாட் B இன் சுருட்டை ஐ B டாட் E இன் சுருட்டை மைனஸ் E கிராஸ் B இன் வேறுபாடு ஆக எழுதலாம் E இன் சுருட்டை மைனஸ் dB dt என்பதை நினைவில் கொள்க ஆகையால் இதை நான் மேலும் B டாட் dB dt ஒரு மைனஸ் அடையாளத்துடன் எழுதலாம் மைனஸ் E கிராஸ் B இன் வேறுபாடு மேலும் அதை மைனஸ் ஒரு அரை d பை dt ஆப் B வர்க்கம் மைனஸ் E கிராஸ் B இன் வேறுபாடு என எழுதலாம் ஆகையால் நான் இந்த சமன்பாட்டிற்கு திரும்பி வந்து dw dt என்பது மைனஸ் ஒரு அரை B வர்க்கம் ஓவர் மு 0 தொகையீடு க்கு சமம் என எழுதுகிறேன் இது அழகாக இருக்கும் இந்த பாதியை அகற்றி இரண்டு மு 0 ஐ இந்த மைனஸ் அடையாளம் dv மைனஸ் ஆக வைக்கிறேன் மீண்டும் ஒரு அரை எப்சிலன் 0 E வர்க்கம் dv ஆகும் எனவே எனக்கு காந்த மற்றும் மின்னியல் ஆற்றலைக் கொடுத்த அந்த இரண்டு நியதியையும் நான் கவனித்துள்ளேன் பின்னர் நான் இறுதியாக மைனஸ் dv தொகையீடு 1 ஓவர் மு 0 E கிராஸ் B E cross B இன் வேறுபாடு எனவே இந்த மூன்று நியதியையும் நான் பெற்றுள்ளேன் அவற்றை எளிமைப்படுத்துவோம் dWdt B220dV 120E2dV dV 10 எனவே மீண்டும் நான் இந்த கன அளவைப் பற்றி பேசுகிறேன் இந்த மின்னோட்டம் மற்றும் மின்னூட்ட அடர்த்திகள் உள்ளன மேலும் நாம் பெற்றிருப்பது என்னவென்றால் உள்ளே உள்ள இயந்திர ஆற்றலின் மாற்றம் மைனஸ் ஒரு அரை நோ மு 0 தொகையீடு B வர்க்கம் dv மைனஸ் ஒரு அரை எப்சிலன் 0 E வர்க்கம் dv மைனஸ் தொகையீடு கனஅளவு 1 ஓவர் மு 0 தொகையீடு E கிராஸ் B இன் வேறுபாடு க்கு சமம் நான் இப்போது டைவர்ஜென்ட் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் இந்த நியதியை எவ்வாறு எழுதலாம் இதை நீக்கிவிட்டு இதை மைனஸ் தொகையீடு என்று எழுதுவேன் 1 ஓவர் மு 0 E கிராஸ் B மேற்பரப்பு தொகையீடு ஆகும் அங்கே இந்த மேற்பரப்பு தொகையீடு இன் திசையன் அடையாளம் n வெளியே வருகிறது இந்த வழியை சுட்டிக்காட்டும் மேற்பரப்பு உறுப்பு இது இந்த தொகுதிக்குள் இந்த கன அளவுக்குள் நடைபெறும் மாற்றங்கள் அனைத்தும் இந்த நியதி காரணமாக நடைபெறுகிறது ஒன்று காந்தப்புலத்திலும் மின்சார புலத்திலும் உள்ள ஆற்றலின் மாற்றம் மற்றும் இந்த இரண்டாவது நியதி இதை விளக்குவதற்கு இதை சற்று வித்தியாசமாக எழுதுவோம் dWdt B220dV 120E2dV dS 10 நான் dw dt ஐ எழுதுவேன் அதாவது சக்தி செல்லும் இந்த நிலையில் உள்ளே சக்தி மாற்றம் பிளஸ் மொத்த ஆற்றல் E எலக்றோமக்நெடிக் இன் d பை dt ஆகும் மேலும் இதன் பொருள் என்னவென்றால் ஆற்றலின் கூட்டுத்தொகை இது இங்கே காந்தப்புலம் மற்றும் மின்சார புலம் காரணமாக உள்ளது நான் அதை இடது புறம் கொண்டு வந்தேன் எனவே இது பிளஸ் 1 ஓவர் மு 0 E கிராஸ் B டாட் இன் தொகையீடு க்கு சமம் இதை ds பிரைம் என எழுதுகிறேன் எனவே அந்த ds பிரைம் என்பது வேறு ஒன்றும் இல்லை இது ds இன் எதிர் அதாவது இந்த ds பிரைம் கன அளவுக்குள் செல்கிறது இதன் பொருள் என்ன இதன் பொருள் இந்த கன அளவுக்குள் இருக்கும் ஆற்றலின் மாற்றம் இது இயந்திர ஆற்றலின் மாற்றத்திற்கும் மின்காந்த ஆற்றலுக்கும் சமமானதாகும் ஆகையால் இந்த 1 ஓவர் மு 0 E கிராஸ் B ஒரு யூனிட் பரப்பளவு ஒரு யூனிட் நேரத்திற்கு பாய்கிற ஆற்றல் என்று அழைக்கிறேன் E குறுக்கு B அளவை சுட்டிக்காட்டினால் ஆற்றல் உள்ளே செல்லும் என்பதை கவனியுங்கள் இடது புறம் நேர்மறையாக இருக்க வேண்டும் மறுபுறம் E கிராஸ் B சுட்டிக்காட்டினால் கன அளவில் இருந்து விலகி இருந்தால் இந்த E கிராஸ் B டாட் ds பிரைம் எதிர்மறையாக இருக்கும் ஆற்றல் வெளியே செல்லும் எனவே ஆற்றல் இடது கை நியதி எதிர்மறையான ஒன்றுக்கு சமமாக இருக்கும் உள்ளே இருக்கும் ஆற்றல் குறைந்துவிடும் dS எனவே இந்த நியதி 1 ஓவர் மு 0 E கிராஸ் B இன் விளக்கம் இது வழக்கமாக S என எழுதப்பட்டு போயண்டிங் திசையன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு யூனிட் நேரத்திற்கு ஒரு யூனிட் பரப்பளவு ஆற்றல் ஓட்டத்திற்கு சமம் கவனியுங்கள் S ஜீரோ இல்லை ஆக இருக்க E மற்றும் B இரண்டும் ஜீரோ இல்லை ஆக இருக்க வேண்டும் எனவே இது மின்காந்த புலத்தின் கலவையாகும் அதாவது ஒரு மின்சார புலம் மற்றும் காந்தப்புலம் இருந்தால் பின்பு மட்டுமே இந்த ஆற்றல் பாய்கிறது இல்லையெனில் அது இல்லை 10EBSEnergy flowarea×time அடுத்து E கிராஸ் B ஓவர் மு என்பது உண்மையில் ஆற்றல் ஓட்டம் என்பதை விளக்குவதற்கு சில எடுத்துக்காட்டுகளைச் செய்வோம் மேலும் இது dw ஓவர் dt பிளஸ் d பை dt ஆப் E மின்காந்தம் சமமாக ds பிரைம் டாட் s பெயிண்டிங் திசையன் ஆல் சமன்பாடு திருப்திப்படுத்துகிறது